NPTELலின் இந்த பாடபிரிவிற்கு வரவேற்கிறோம் பரபோலோயிட் ரிப்லெக்டர் அமைப்பின் பிரதிபலிப்பது குறித்த விவாதத்தை நாம் இங்கு தொடரலாம் உள்ளீடு கதிர்வீச்சு வடிவத்திலிருந்து அப்பேசர் புலம் விரவலை பார்த்தோம் இப்போது இந்த முழு அமைப்பின் டைரக்டிவிடியை காண்போம் அதாவது அப்பேசர் டைரக்டிவிடி பற்றி காண்போம் சில விரிவுரைகளில் உண்மையில் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் முறையால் சீரான மாற கோண அளவு கொண்ட அப்பேசரின் புலம் நேர்கோட்டு போலரிசேசன் முறையில் உள்ளது எனகண்டுள்ளோம் அதனின் கதிர்வீச்சு புலம் Erjk0e jk0r2rafxcosfysinafycos fxsin இப்போது நமது அப்பேசர் a ஆரம் கொண்ட வட்டமானது z 0 தளத்தில் உள்ளது எனவே நாம் நமது அப்பேசர் புலத்தை பின்வருமாறு எழுதலாம் EaE0ay இது நேரியல் போலரைஸ்ட் சீரான மின்புலம் நாம் அதை எடுத்துக்கொள்கிறோம் இப்போது இது சிக்கல்களைப் பெற்றிருப்பதைக் கண்டோம் ஆனால் முதலில் டைரக்டிவிடியை பார்ப்போம் அதாவது இந்த சீரான புலத்தை உருவாக்க முடிந்தால் நம்மால் அதிகபட்சமாக எவ்வளவு டைரக்டிவிடியை அடைய முடியும் எந்தவொரு போலரைஸ்ட் பகுதியையும் எடுத்துக்கொள்ளலாம் ஒற்றை போலரைஸ்ட் நாம் தன்னிச்சையாக y போலரைஸ்ட் புலத்தை எடுத்துகொள்வோம் இது x2y2a2 என்பதற்கு இது செல்லுபடியாகும் இல்லையென்றால் 0 ஆகும் எனவே இந்த நோக்கத்துடன் நமது ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் ft என்னவாக இருக்கும்

ftE0aysa ejkxxejkyy dxdy இப்போது இந்த இண்டக்கிரல் மதிப்பீடு செய்ய இந்த இண்டக்கிரல் மதிப்பீடு அவ்வளவு எளிதானது அல்ல இது வட்ட வடிவ வட்டு என்பதால் நாம் இங்கே போலார் கோஆர்டினட்டை அறிமுகபடுத்துகிறோம் இது அப்பேசர் என்பதால் நாம் இங்கு சோர்ஸை போலார் கோஆர்டினட்டை கொண்டு எழுதலாம் அதாவது மற்றும் இங்கு ற்கு பதிலாக பயன்படுத்தபடுகிறது நாம் இங்கு என நாம் கண்டிப்பாக அழைக்க வேண்டும் ஆனால் இது எந்த வித குழப்பத்தையும் தருவதில்லை ஏனெனில் மற்ற உள்ளீடானது வில் உள்ளது இங்கு வேறு எந்த வும் இல்லாததால் எந்தவித குழப்பம் இல்லை ஆனால் இங்கு என்பது சோர்ஸ்source புலத்திலும் அப்சர்வேசன் புலத்திலும் உள்ளதால் அது வேறுபடுத்தி காட்டப்படுகிறது ஆதலால் தான் அது என அழைக்கப்படுகிறது இங்கு நமது என்பது என்ன அதனை நாம் பின்வருமாறு எழுதலாம் x2y2 இங்கு x cos y sin மற்றும் kxk sin cos kyk sin sin இந்த மதிப்புகளை ft யிலிட அதனை பின்வருமாறு எழுதலாம் ftE0ay0 a02 ejk0sin cos dd இங்கே இப்பொழுது ejk0sin cos இதன் மதிப்பானது ej மற்றும் சில மதிப்புகள் கொண்டு cos பங்க்ஷனில் உள்ளது எனவே இதனை நாம் பேசல் பங்க்ஷனில் கொண்டு எழுதலாம் அதாவது ejw cos இங்கு w என்பது மாறிலி ஆகும் அதனை பின்வருமாறு எழுதலாம் ej cos J0 J2 cos 2 J4 cos 4 2j J1 cos J3 cos 3 இங்கு Jn என்பது பேசல் பங்க்ஷன் ஆகும் இது பொறியியல் மற்றும் அறிவியல் சம்பந்தமான அனைத்து கணித கோட்பாடுகளிலும் பயன்படுகிறது இங்கு J என்பது முதல் வகையாகவும் n என்பது வரிசையையும் குறிக்கும் இப்பொழுது நாம் இதன் மதிப்புகளைஇண்டகிரலில் இட மதிப்பு 0 விலிருந்து 2 என உள்ளதால் அதன் அனைத்து மதிப்புகளும் 0 ஆகும் இங்கு J0மட்டுமே ஜீரோ மதிப்பு அல்லாதது ஆகும் எனவே ft என்பதை பின்வருமாறு எழுதலாம் இந்த இண்டக்கிரலில் பேசல் பங்க்ஷனின் வரிசையானது 0 ஆகும் இங்கு மற்றொரு சமன்பாடு மேற்கண்டவற்றை தீர்க்க நமக்கு உதவும் அச்சமன்பாடு ஆனது 0z uv Jv 1 duZvJv ஆகும் இதனைக்கொண்டு ftஐ பின்வருமாறு எழுதலாம் ftE0ay2 0k0a sin J0 k0 sin k0 sin d k0 sin எனவே இறுதியாக மேற்கண்ட சமன்பாட்டை ftE0ay2 a2J1k0a sin k0a sin என எழுதலாம் இப்பொழுது Z அச்சில் 0எனவே k0 sin மதிப்பு ஜீரோவாகும் எனவே இங்கு இது J100 மதிப்பாகும் ஆகவே இங்கு நாம் எல் ஹாஸ்பிடல் கட்டளையை பயன்படுத்தி அதனை டிபரான்சியட் செய்ய அதன் J1k0a sin k0a sin மதிப்பு 0 5 ஆகும் எனவே இதன் இறுதி மதிப்பை ft யில்இட ftE0ay a2என கிடைக்க பெறுகிறது இங்கு Z அச்சில் E தளவரிசை 02 ஆகும் ஆகவே fyE0 a2மற்றும் fx0 ஆகும் இங்கே நாம் fxமற்றும் fyமதிப்புகள் அறிந்துள்ளதால் நாம் E யின் கதிர்வீச்சு புலத்தை பின்வருமாறு எழுதலாம் Ejk0ejk0r2rfy a Ejk0ejk0r2rE0 a2a ஆகும் இச்சமன்பாடானது கதிர்புலம் எனஅழைக்கப்படுகிறது இப்போது இந்த திசையில் ஒரு யூனிட் திட கோண கதிர்வீச்சு தீவிரத்தின் சக்திஅடர்த்தி இருக்கும் அதன் மதிப்பு r2 12 y0 E2இதை நாம் கதிர்வீச்சின் அடர்த்தி எனஅழைக்கலாம் எனவே இது Z திசையில் உள்ள கதிர்வீச்சு அடர்த்தியாகும் இதனை தீர்க்க இதன் மதிப்பு 18k02E02 y0a4 மற்றும் இங்கே நமக்கு கதிர்வீச்சின் சக்தியை காணவேண்டும் அது Pr எனஎடுத்துக் கொள்வோம் அதனை பின்வருமாற எழுதலாம் PrsaPy dA இப்பொழுது இந்த அப்பேசரில் உள்ள பாயிண்டிங்க் வெக்டரின் மதிப்பு என்ன அப்பேசர் என்பது அதிக தொலைவில் இல்லை என்றாலும் ஆனால் முன்பே இது இணைபீம் ஆக உள்ளது எனகண்டுள்ளோம் இதன் மூலம் பாயிண்டிங்க் வெக்டர் எழுதலாம் மேலும் இந்த காந்த புலமானது தொலை தொலை தூர புலத்த போல் உள்ளது எனநிரூபிக்க இயலும் அதாவது n ஆகும் எனவே நாம் இதனை ஏறக்குறைய Py12E02 y0 என எழுதலாம் இது ஏறக்குறைய தொலைதூர புலம் போல் உள்ளது எனவே மொத்த கதிர்வீச்சு சக்தியாகும் Pr12E02 y0020ad d ஆகும் இதனை நாம் தீர்க்க Pr12E02 y0a2 நாம் இப்பொழுது இதன் டைரக்டிவிடி மதிப்பை பின்வருமாறு எழுதலாம் D18k02E02 y0a412E02 y0a2 D402 ஆகும் இங்கே a2 என்பது என்ன இது அப்பேசரின் மெய் பரப்பு ஆகும் அதாவது டைரக்டிவிடி என்பது அப்பேசரின் மெய்பரப்பின் 402 விற்கு பெருக்குத் தொகையாகும் எடுத்துக்காட்டாக இங்கே நாம் 1 மீட்டர் ஆரம் கொண்ட டிஷ் யை எடுத்துக்கொண்டால் இங்கு 42 என்பது உத்தேசமாக 40 என்பதாகும் இங்கே அதிர்வெண் 10 GHz எனக் கொண்டால் அலைநீளம் 3 மீ அதாவது 0 03 மீ ஆகும் எனவே 02 ஆனது 0 009 ஆகும் தோராயமாக 0 01 ஆகும் எனவே டிரக்ட்டிவிடி 4000 இந்த 1 மீட்டர் ஆரம் கொண்ட டிஷ் எனில் டைரக்டிவிடி குறிப்பிடத்தக்க அளவு உள்ளது இது போதுமான ஒன்றாகும் ஆனால் இங்கே வெளிப்படையாக அறியவேண்டுமெனில் இந்த டைரக்டிவிடியில் எவ்வித இழப்பும் இல்லை ஆனால் பொதுவாக இங்கே சில இழப்புகள் உள்ளன மாறாத கோணம் சீரான புலம் கொண்ட அப்பேசர் ஆண்டனாவின் அதிகபட்ச அப்பேசரின் மெய்பரப்பு மற்றும் 402 ஆகியவற்றின் பெருக்குதொகைக்கு சமனானது இதனை எளிதாக நினைவில் வைத்துக்கொள்ளலாம் ஆனால் இங்கே பரபோலாய்டல் ஆண்டனா ரிப்ளேக்டர் அமைப்பின் கெயின் G402 ஆகும் இப்பொழுது முதலில் இந்த செயல்திறன் என்ன என்பதை காணலாம் பொதுவாக இந்த செயல்திறன்கள் அனேக மதிப்புகள் கொண்டதாக இருக்கும் அதாவது sa என சென்றுகொண்டிருக்கும் இங்கே நாம் முதலில் இரண்டை மட்டும் காணலாம் மற்றவற்றை பின்பு காணலாம் முதலில்sமதிப்பையும் பின்பு a பற்றியும் காணலாம் இங்கு sஎன்பது கசிவு செயல்திறன் ஆகும் இங்கு a என்பது அப்பேசரின் செயல்திறன் ஆகும் இங்கு நாம் அப்பேசரின் செயல்திறன் என்பதைப்பற்றி சிறிது அறிந்து கொள்ளலாம் அதாவது நாம் மேலே கண்டறிந்த டைரக்டிவிடியானது பின்வரும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது அதாவது இள்ளுமினேசன் என்பது சீராக இருத்தல் வேண்டும் மாறாத கோண இள்ளுமினேசன் இருத்தல் வேண்டும் ஒற்றை போலரிசேசன் அப்பேசர் புலம் வேண்டும் மேற்கூறிய நிபந்தனைகள் இருந்தால் மட்டுமே நாம் மேற்கண்ட டைரக்டிவிடியை பெற இயலும் இப்பொழுது இங்கே இந்த அப்பேசர் செயல்திறன் இவை அனைத்தையும் மீறுவது ஒன்றாக அமைந்துள்ளது இந்த அப்பேசர் செயல்திறனானது இள்ளுமினேசன் செயல்திறன்கோண அளவின் செயல்திறன் மற்றும் போலரிசேசன் செயல்திறன் ஆகியவற்றை கொண்டது இள்ளுமினேசன் செயல்திறனில் ஒரு டேப்பர் உள்ளது மற்றும் இது பயன்பாட்டுக்கண்ணோட்டத்தில் விரும்பத்தக்கது கோணஅளவின் செயல்திறனில் உள்ள கோண பிழை மற்றும் போலரிசேசன் செயல்திறனில் க்ராஸ் போல் ஆகியவற்றை கொண்டு நாம் பின்வருமாறு எழுதலாம் aixp iசீரற்ற இள்ளுமினேசன் செயல்திறன் xகோண பிழை அளவின் செயல்திறன் pபோலரிசேசன் செயல்திறன் எனவே இங்கு ஸ்பில்ஓவர் செயல்திறன் என்பது என்ன ஸ்பில்ஓவர் செயல்திறன் என்பது உள்ளீடுஇலிருந்து சில கதிர்வீச்சுகள் ரிப்லெக்டரால் இடைமறிக்கப்படவில்லை ஏனெனில் ரிப்லெக்டர் நீளம் வரையறுக்கப்பட்டது அது கோண அப்பேசரை கொண்டுள்ளது ஆகையால் அனைத்து கதிர்வீச்சுகளும் ரிப்லெக்டரால் இடைமறிக்கப்படவில்லை இதனால் உள்ளீட்டிலிருந்து வெளிப்படும் மொத்த சக்தியும் எதிரொளிக்க வைக்கப்படுவதில்லை அதாவது நாம் அனுமானித்த மொத்த சக்தியும் அப்பேசர் பெறவில்லை ஆகவே இந்த இழப்பு கெயினில் ஏற்படுகிறது இதனை ஸ்பில்ஓவர் இழப்பு எனஅழைக்கலாம் மேலும் ஸ்பில்ஓவர் இழப்பு மற்றும் செயல்திறன் காரணி போன்றவற்றால் ஸ்பில்ஓவர் செயல்திறன் தருவிக்கபடுகிறது எனவே இப்பொழுது ஸ்பில்ஓவர் செயல்திறன் என்பது என்ன எனபது நமக்கு தெரியும் இப்பொழுது நாம் ஸ்பில்ஓவர் செயல்திறன்பற்றி விவாதித்துக் கொண்டிருக்கிறோம் sரிப்ளேக்டரால் சக்தி இடைமறிக்கப்பட்டதுஉள்ளீட்டிலிருந்து வெளிப்படும் மொத்த சக்தி சக்தி இடைமறிக்கப்பட்டது என்பது 0202g sin d d மற்றும் 020g sin d d உள்ளீடு பகுதியால் வெளியேற்றப்பட்ட கதிர்வீச்சின் மொத்த சக்தி ஆகும் ஆகவே ஸ்பில்ஓவர் செயல்திறன் s0202g sin d d020g sin d d இப்போது இந்த ஸ்பில்ஓவர் செயல்திறனை வெறுமனே கண்டுபிடிக்க நமக்கு விருப்பமில்லை என்பதை காணலாம் இங்கு நாம் இந்த sa இரண்டின் செயல்திறனை ஒன்றினைக் காண்போம் மற்றவைகளை பின்பு காணலாம் இந்த இரண்டின் செயல்திறனை செயல்முறையில் செயல்முறையில் நாம் விவரித்தோம் இங்கு நமக்கு சீரான இள்ளுமினேசன் தேவை எனில் அதன் ஸ்பில்ஓவர் மதிப்பு அதிகரிக்கும் அதாவது சிறந்த சாத்தியமான இள்ளுமினேசன் மதிப்பு sec42ஆகும் அதே சமயத்தில் அதன் a அதிகமாகும் எனவேதான் நாம் இந்த sa 2 அளவுகளையும் சேர்த்தே அதிகரிப்பதற்கு முயற்சி செய்கிறோம் எனவே தான் மேற்கண்ட சமன்பாட்டை தீர்ப்பதற்கு பதிலாக உள்ளீடு பகுதியின் டைரக்டிவிடியை இங்கே பயன்படுத்துகிறோம் இங்கே இப்போது உள்lளீடு பகுதியின் டைரக்டிவிடி என்ன Dfஎன்பது உள்ளிடின் டைரக்டிவிடி எனக் கொள்வோம் அதன் சமன்பாடு என்ன Df4 gஉள்ளீடு பகுதியின் மொத்த சக்தி இதன் டினாமினேட்டரில் உள்ளீடுன் மொத்த சக்தி உள்ளது எனவே நாம் sDf0202g4 g00sin d d என எழுதலாம் இப்போது நாம் முன்பே கூறியதுபோல் இவற்றை இணைத்தே காண்போம் என்பதுபோல் நாம் இப்பொழுது அப்பேசரின் செயல்திறன் aஎன்ன என்பதை காணலாம் இங்கு கெயினில் ஏற்படும் இழப்பு என்பது மின்புலத்தில் ஏற்படும் தட்டையான அமைப்பு அப்பேசர் புலத்தில் மாறிலி அல்லாத கோணம் மற்றும் தேவையில்லாது காணப்படும் கிராஸ் போலரைஸ்டு புலம் ஆகியவற்றைக் கொண்டு காணலாம் இதில் பின்புலத்தில் ஏற்படும் தட்டை அமைப்பானது இள்ளுமினேசன் செயல்திறன் iஎனவும் அப்பேசர் புலத்தில் உள்ளதை கோணபிழை செயல்திறன் x எனவும் மற்றும் க்ராஸ் போலரைசனில் உள்ளதை கிராஸ் போலரைஸ்டு செயல்திறன் p எனவும் கொள்ளலாம் ஆகவேதான் இது இள்ளுமினேசன் செயல்திறன் இது கோண பிழை செயல்திறன் மற்றும் இது கிராஸ் போலரைஸ்டு செயல்திறன் ஆகும் இங்கே நாம் மற்றவைகளின் செயல்திறன்களை பற்றி காணப்போவதில்லை இங்கே இந்த சமன்பாட்டை தருவிக்கும் பொழுது ηp மற்றும் ηx ஆகியவை ஒன்றேயாகும் அதன் மதிப்பை நாம் பின்பு சமன்பாட்டில் இடலாம் இந்த அனுமானத்தின் அடிப்படையில் அதனை நாம் தருவிக்கலாம் இப்பாடப் பகுதியில் பக்கத்தில் இதனைப் பற்றிய விவரங்கள் பதிவேற்றம் செய்யப்படலாம் எவரேனும் விருப்பமுள்ளவர்கள் அதுபற்றி அறிந்து கொள்ளலாம் ஆனால் இங்கே தருவிக்கப்பட்ட இள்ளுமினேசன் செயல்திறன் i என்னவென்பதை இறுதி சமன்பாடாக எழுதலாம் i4f2a20202g12 tan 2 d d20202g sin d d இப்பொழுது நீங்கள் இந்த சமன்பாட்டை பற்றி நம்பிக்கை கொள்ளவில்லை எனில் நாம் ஒரு சோதனையை இப்பொழுது செய்யலாம் சீரானஅப்பேசர் புலத்தில் g என்பது sec42 என எடுத்துக் கொண்டால் இதன் மதிப்பை i யில் இட g12 வானது sec22ஆகுவும் மேலும் sec22 tan2ஆகியவற்றை இண்டகிறளுக்கு வெளியே எடுக்க g என்பது ற்கு சுதந்திரமானது எனவே இந்த இண்டெகிரலில் அதன் இறுதி தீர்வு i4f2a2tan24 ஆகும் முன்பே நாம் a அல்லது என்ன என்பதை தருவித்துள்ளோம் அதாவது a2f tan 4 எனவே இந்த மதிப்பை மேற்கண்ட சமன்பாட்டில் இட i என்பது 1 என தருவிக்கப்படுகிறது எனவே இந்த சமன்பாடு சரியானது ஆகும் ஆகவே நாம் இந்த இரண்டு ηA மற்றும் ηS ஆகியவற்றை எவ்வாறு தருவிப்பது என்பதை அடுத்த பாடத்தில் காணலாம் எனவே இப்போது நாம் இள்ளுமினேசன் செயல்திறனைக் கண்டுபிடித்துள்ளோம் இதன் பொருள் என்னவென்றால் இந்த சூத்திரத்தையும் நாம் ஸ்பில்ஓவர் செயல்திறனையும் இங்கு கண்டுள்ளோம் எனவே அடுத்த வகுப்பில் ஒரு பொறியியலாளராக அதை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை பார்ப்போம்